கலப்பு சுவர் வழக்கில் எதிர்ப்புகள் சரி அதனால் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்கைப் பார்த்து நிறுத்தினோம் கலப்பு சுவர்களுக்கான வெப்ப எதிர்ப்பு நெட்வொர்க் என்று கூறி நான் தகுதி பெற வேண்டும் எனவே கடந்த விரிவுரையில் நாம் நிறுத்தினோம் எனவே பல சுவர்கள் இணைக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீளம் L1 L2 மற்றும் L3 என்றால் மற்றும் கலவை சுவரின் இருபுறமும் பாயும் திரவம் நம்மிடம் உள்ளது எனவே அது கூட்டுச் சுவர் மற்றும் எனவே கடத்துத்திறன்கள் kA kB மற்றும் kC ஆக இருந்தால் எனவே அடிப்படையில் 5 எதிர்ப்புகளைக் கொண்ட பிணையத்தை உருவாக்கலாம் என்று கூறினோம் அது x திசை மேலும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் இந்தப் பக்கத்தில் h1 ஆகவும் வெப்பநிலை T முடிவிலி 1 ஆகவும் இது h2 மற்றும் T முடிவிலி 2 ஆகவும் இருந்தால் அது T infinity 1 மற்றும் T infinity 2 என்று சொன்னோம் மற்றும் எதிர்ப்புகள் 1 by h1A L1 by k1A L2 by k2A மற்றும் L3 by k3A மற்றும் 1 by h2A எனவே ஒருவர் வரையறுக்கலாம் மொத்த எதிர்ப்பு என்னவென்று எங்களுக்குத் தெரியும் எனவே மொத்த எதிர்ப்பு R மொத்தம் அனைத்து எதிர்ப்பின் கூட்டுத்தொகையாக இருக்கும் அனைத்து தனிப்பட்ட எதிர்ப்புகளின் கூட்டுத்தொகை இது அடிப்படையில் இவற்றின் கூட்டுத்தொகை இப்போது இன்றைய விரிவுரையில் நாம் தொடங்கப் போவது என்னவென்றால் ஒட்டுமொத்த வெப்பப் பரிமாற்றக் குணகம் என்று அழைக்கப்படுவதைப் பார்க்கப் போகிறோம் எனவே ஒட்டுமொத்த வெப்ப பரிமாற்ற குணகத்தை ஒருவர் வரையறுக்கலாம் அதைச் செய்வதற்கான காரணம் இறுதியில் அளவீட்டுக் கண்ணோட்டத்தில் உண்மையில் நான் அளவிடுவது இங்குள்ள வெப்பநிலை மற்றும் வெப்பநிலை எனவே இந்த பக்கத்தில் உள்ள சூடான திரவம் ஓ நான் 1 ஐப் பயன்படுத்தினேன் அதனால் I puT1 2 மற்றும் 3 மற்றும் இந்த பக்கத்தில் குளிர்ந்த திரவம் என்று கூறுவோம் அதில் இருந்து மாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு ஏற்படும் பயனுள்ள வெப்பப் போக்குவரத்து என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதற்குக் காரணம் இடையில் உள்ள வெப்பநிலையை என்னால் அளவிட முடியாமல் போகலாம் எனவே நியூட்டனின் குளிரூட்டும் விதியை நாம் அமைப்புச் சமன்பாடுகளாக வரையறுத்ததைப் போலவே கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவையும் ஒருவர் வரையறுக்கலாம் எனவே நாம் எழுதலாம் ஒட்டுமொத்த வெப்ப போக்குவரத்து குணகம் U ஐ வரையறுக்கலாம் A ஆல் பெருக்கப்படுகிறது கவனிக்கக்கூடிய வெப்பநிலைகள் அல்லது அளவிடக்கூடிய பண்புகளின் நிகர வெப்பநிலை வேறுபாட்டால் பெருக்கப்படுகிறது அது வெளிப்படையாக சமமாக இருக்க வேண்டும் அது எதற்கு சமமாக இருக்க வேண்டும் ஆம் மொத்த R மூலம் அதனால் அது சரி எனவே அது T முடிவிலி 1 கழித்தல் T முடிவிலி 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் R ஆல் வகுக்கப்படும் மொத்தமாக எதிர்ப்பின் வரையறையால் எனவே இங்கிருந்து நாம் R மொத்தமாக UA மூலம் 1க்கு சமம் என்பதை தெளிவாகப் படிக்கலாம் மேலும் இது தனிப்பட்ட எதிர்ப்புகளின் இந்தத் தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும் நாம் கருதும் அமைப்பில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளின் கூட்டுத்தொகை எனவே இது எங்கும் நிறைந்த சொத்து எந்த வெப்பப் போக்குவரத்து அமைப்பின் வரையறை எனவே கொள்கையளவில் எந்தவொரு வெப்பப் போக்குவரத்து அமைப்புக்கும் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை ஒருவர் வரையறுக்கலாம் நாம் முக்கியமாகச் செய்வது என்னவென்றால் அனைத்து பண்புகளையும் உள்ளே நிகழும் அனைத்து போக்குவரத்து செயல்முறைகளையும் ஒன்றிணைக்கிறோம் எல்லாவற்றையும் உலகளாவிய அல்லது ஒட்டுமொத்த வெப்பக் குணகம் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு அளவுடன் இணைக்கிறோம் நாம் கருத்தில் கொள்ளும் அமைப்பைப் பொறுத்து ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் பல்வேறு மாறுபாடுகளைக் காண்போம் இன்றைய விரிவுரையிலும் எதிர்காலத்தில் பல விரிவுரைகளிலும் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் வரையறையைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் மேலும் இது ஒரு கற்பனையான அளவு என்பதை நினைவில் கொள்ளவும் நாம் பரிசீலிக்கும் அமைப்பின் தனிப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் இது கண்டறியப்படலாம் இருப்பினும் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து குணகம் முக்கியமாக வசதிக்காகவும் கணக்கீட்டு நோக்கங்களுக்காகவும் உள்ளது அத்தகைய அளவை வரையறுக்க இது உண்மையில் உதவுகிறது எனவே எதிர்ப்புகளைப் பற்றி 1 சிறிய அம்சம் உள்ளது காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் என்று ஒன்று இருக்கிறது ஆக இதுவரை எல்லாவற்றிலும் கடைசி விரிவுரையிலும் இன்றைய விரிவுரையின் தொடக்கத்திலும் நாம் விவரித்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் அடுக்குகளுக்கு இடையிலான தொடர்பு ஒரு மென்மையான தொடர்பு என்று நாம் கருதினோம் இருப்பினும் உண்மையில் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை எடுத்துக்காட்டாக உங்களிடம் இருந்தால் மென்மையானது என்று நீங்கள் கூறும்போது அது நுண்ணிய நிலை வரை சரியாக இருக்கும் எனவே உங்கள் கண்களில் நீங்கள் கவனிக்கும் மென்மையானது அல்ல நுண்ணோக்கியின் கீழ் நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் கவனிக்கும் மென்மை அது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் வைத்திருக்கும் சுவர் நுண்ணிய நிலை வரை மென்மையான மேற்பரப்பைக் கொண்டிருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு எந்த காரணமும் இல்லை எனவே கலப்புச் சுவரின் 2 பரப்புகளுக்கு இடையே மென்மையான தொடர்பு இல்லாததால் குறிப்பிட்ட எதிர்ப்பு எப்போதும் இருக்கும் எனவே இதன் விளைவாக தொடர்பு எதிர்ப்பு எனப்படும் ஒன்றை ஒருவர் வரையறுக்கலாம் மேலும் இது மென்மையின் பண்புகளைப் பொறுத்தது எனவே இந்த தொடர்பின் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மதிப்பிடுவதற்கு சுத்தமான வழி இல்லை சில தொடர்புகள் உள்ளன இந்த பாடத்திட்டத்தில் அந்த தொடர்புகளுக்கு நாம் செல்ல மாட்டோம் ஆனால் தேவைப்படும் போது குறிப்பாக சிக்கலைத் தீர்ப்பது அல்லது தேர்வுக் கண்ணோட்டத்தில் இந்த வகையான எண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே எனக்கு ஒரு நொடி கொடுங்கள் எனவே உங்களிடம் இங்கே மற்றொரு சுவர் இருந்தால் இப்போது நான் காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் உட்பட எதிர்ப்பு வலையமைப்பை உருவாக்க விரும்பினால் நான் என்ன செய்வேன் எனவே என்னிடம் திரவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இல்லை என்றால் காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிறகு மொத்தம் 5 ரெசிஸ்டன்ஸ்கள் உள்ளன ஆனால் தொடர்பு நிலை சீராக இல்லாததால் அது வெப்பப் போக்குவரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பை அளிக்கப் போகிறது தொடரில் எனவே மற்ற 5 சற்று முன்பு நாம் பார்த்த அதே விஷயம் எனவே இடையில் இருக்கும் ஒரு தொடர்பு எதிர்ப்பை நாம் சேர்க்க வேண்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சுவருக்கு இடையில் ஒரு தொடர்பு எதிர்ப்பைச் சேர்க்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதைச் செய்யலாம் நாம் மற்றொரு எதிர்ப்பை இங்கே சேர்க்கலாம் ஏதாவது கேள்விகள் மாணவர் பற்றாக்குறை இருப்பதால் ஏன் செய்ய வேண்டும் விரிவுரையாளர் சரி மாணவர் விரிவுரையாளர் ஆமாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் மிக எளிமையான உதாரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு காபி கோப்பையை வைத்திருக்கிறீர்கள் என வைத்துக் கொண்டால் அதை 2 வழிகளில் வைத்திருக்கலாம் டம்ளரின் வளைந்த மேற்பரப்பில் எனது விரல்களால் இதைப் பிடிக்கலாம் அல்லது மேலே பிடிக்கலாம் அதனால் காபி டீ சூடு டீ என்று குடித்துக்கொண்டே இருக்கும் தொழிலாளிகளைப் பார்த்தால் டிப்ஸைப் பிடிப்பது அல்லது இப்படி ஒரு கோப்பையை வைத்திருப்பது வழக்கம் மேலும் காரணம் நீங்கள் சூடாக இருக்கும் மேற்பரப்புடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பவில்லை இப்போது அதை இணையாக எடுத்துக் கொண்டால் இந்த மேற்பரப்பு சீராக இல்லாவிட்டால் தொடர்பு வெப்பத்தை ஒரு ஸ்லாப்பில் இருந்து மற்றொன்றுக்கு கொண்டு செல்வது போக்குவரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயனுள்ள மேற்பரப்புப் பகுதியைப் பொறுத்தது இப்போது தொடர்பு மிகவும் சீராக இல்லாவிட்டால் ஒரு ஸ்லாப்பில் இருந்து மற்றொரு ஸ்லாபிற்கு வெப்பப் போக்குவரத்துக்குக் கிடைக்கும் மொத்த பரப்பளவு கிடைக்கும் ஒட்டுமொத்த பரப்பளவைப் போல இருக்காது எனவே போக்குவரத்தின் மொத்த வெப்பம் இந்த முடிவில் வரும் வெப்பத்தின் அளவு சரியாக இல்லை எனவே இது ஒரு எதிர்ப்பை வழங்குகிறது ஆம் உங்களிடம் ஒரு கேள்வி இருந்தது மாணவர் ஆம் அதனால் சிதறல் ஏற்படும் பாருங்கள் எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு என்பதை நினைவில் கொள்க அடிப்படையில் மொத்த அளவு குணாதிசயம் வெப்பம் போக்குவரத்து அமைப்பின் திறன் வெப்பத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றுக்கு கொண்டு செல்வதற்கு என்ன எதிர்ப்பை வழங்குகிறது தொடர்பு புள்ளி குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்பாக இல்லாததால் சில சிதைவுகள் இருக்கும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பை வழங்குகிறது மற்றும் அதுவே தொடர்பு எதிர்ப்பால் பிடிக்கப்படுகிறது வேறு ஏதேனும் கேள்வி எனவே அடுத்து நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் இதுவரை நாம் கருதிய எல்லா நிகழ்வுகளிலும் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு நிலையானது என்று கருதினோம் எனவே இன்று நாம் மாறுபடும் பகுதி அமைப்புகளைப் பார்க்கப் போகிறோம் எனவே வெப்பப் போக்குவரத்திற்கான மேற்பரப்பு அல்லது குறுக்குவெட்டுப் பகுதி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு அமைப்பின் மூலம் கடத்தல் செயல்முறையை எவ்வாறு வகைப்படுத்துவது மற்றும் அளவிடுவது மிக எளிமையான உதாரணம் என்னவெனில் என்னிடம் துண்டிக்கப்பட்ட கூம்பு இருப்பதாக வைத்துக் கொண்டால் என்னிடம் துண்டிக்கப்பட்ட கூம்பு உள்ளது மற்றும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லலாம் எனவே இது 0 க்கு சமம் என்று சொல்லலாம் எனவே இதிலிருந்து கடத்தப்படும் வெப்பம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன் இதை x திசை x x1 x2 என்று அழைக்கிறேன் நான் அதை ஆரம் என்று அழைக்க விரும்பினேன் எனவே அதுதான் மையம் எனவே ஆரம் 0 எனவே x1 இலிருந்து x2க்கு கடத்தப்படும் வெப்பத்தின் அளவு என்ன என்பதை அறிய விரும்புகிறேன் மற்றும் நான் ஒரு அனுமானம் செய்ய போகிறேன் நான் aT1D அமைப்புகளைப் பார்ப்பதால் குறுக்குவெட்டு வெப்பநிலை அதாவது ஒவ்வொரு குறுக்குவெட்டிலும் வெப்பநிலையானது குறுக்குவெட்டில் ஒரே மாதிரியாக இருக்கும் என்றும் சாய்வுகள் 0 எனவே இப்போது இது எந்த இடத்திலும் எனது ஆரம் அதனால் நான் எனது இருப்பை எழுத முடியும் இது ஒரு நிலையான நிலை அமைப்பு என்றும் வெப்ப உற்பத்தி 0 என்றும் நான் தொடர்ந்து கருதினால் நாம் முன்பு செய்த அதே அனுமானங்கள் எனவே வெப்பப் பரிமாற்ற வீதம் qx என்பது மைனஸ் k ஆல் கொடுக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவை என்னால் எழுத முடியும் இது அந்த பொருளின் கடத்துத்திறன் வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதியால் பெருக்கப்படுகிறது எனவே இப்போது குறுக்குவெட்டு பகுதி என்பது செயல்பாட்டின் ஒரு நிலை என்பதை நினைவில் கொள்க நிலையின் செயல்பாடு மன்னிக்கவும் dT ஆல் dx ஆல் பெருக்கப்படுகிறது எனவே குறிக்கோள் என்ன வெப்பநிலை சுயவிவரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் பிரச்சனையின் நோக்கம் இல்லையா எனவே வெப்பநிலை விநியோகம் தெரிந்தால் வெப்பநிலை விவரக்குறிப்பு தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் என்று சொன்னோம் அமைப்பை அளவிட்டுள்ளோம் எனவே அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டை ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே நாம் qx மைனஸ் k என்று சொல்கிறோம் பரப்பளவு என்ன இது பை குறுக்குவெட்டு பகுதி ஆரம் சதுரத்தில் பை ஆகும் Pi r சதுரம் dT ஆல் dx ஆல் பெருக்கப்படுகிறது இல்லையா எனவே r என்பது நிலையின் நேர்கோட்டுச் செயல்பாடாகச் செல்கிறது என்று நான் கூறுகிறேன் இதன் ஆரம் உள்ளூர் ஆரம் அச்சு நிலையின் நேரியல் செயல்பாடாக செல்கிறது என்று நான் கூறினால் இதை நான் மைனஸ் k pi a சதுரம் x என மாற்றி எழுதலாம் dx ஆல் dT ஆகவும் dT ஆல் dx ஆகவும் இப்போது qx என்னவாக இருக்கும் அது நிலையானதா அல்லது மாறுமா நிலையான வெப்ப பரிமாற்ற வீதம் அது ஏன் நிலையானதாக இருக்கும் ஆற்றல் சமநிலையின் காரணமாக உருவாக்கப்படும் வெப்பம் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அதில் எது வந்தாலும் நிலையான நிலையில் இங்கு வெளியே செல்ல வேண்டும் நிலையான நிலை மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க எனவே உங்களிடம் வெப்பச் சிதறல் இருந்தால் அது எப்படி நிலையானதாக இருக்கும் என்பது கேள்வி ஆனால் வெப்பம் உண்டாவதும் இல்லை வெப்பம் குறைவதும் இல்லை என்று சொல்லும் போது 0 என்று அர்த்தம் எனவே அதை கருத்தில் கொள்ள வழிகள் உள்ளன நாம் உண்மையில் கருத்தில் கொள்கிறோம் நாம் 2 பரிமாண அமைப்பைச் செய்யும்போது நீங்கள் உண்மையில் வெளிப்புற சுவர்களில் இருந்து சிதறலைப் பார்க்கலாம் எதிர்கால விரிவுரைகளில் உள்ள உதாரணங்களில் ஒன்றை நாம் உண்மையில் பார்ப்போம் எனவே qx நிலையானது என்பதால் வெப்பநிலை சுயவிவரத்தைக் கண்டறிய இந்த வெளிப்பாட்டை நாம் ஒருங்கிணைக்க முடியும் எனவே நான் T1 மற்றும் T T1 க்கு இடையில் ஒருங்கிணைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த அமைப்பின் எல்லையில் உள்ள வெப்பநிலை T1 என்பது இந்த அமைப்பின் எல்லையில் உள்ள வெப்பநிலை நான் T1 மற்றும் T இடையே ஒருங்கிணைக்கிறேன் அது qx minus qx by k pi r square ஓ k pi ஒரு சதுரத்தை dx ஆல் x சதுரம் x1 இலிருந்து x க்கு செல்கிறது இது ஒரு அழகான எளிய ஒருங்கிணைப்பு எனவே இது qx ஆல் k pi ஒரு சதுரம் 1 by x கழித்தல் 1 by x 1 ஆகும் எனவே x சதுரம் 1 ஆக இருப்பதால் ஒருங்கிணைப்பின் காரணமாக கழித்தல் குறி போய்விடும் என்பதை நினைவில் கொள்ளவும் இது T மைனஸ் T1 ஆகும் எனவே T என்பது T1 பிளஸ் qx ஆல் k pi ஒரு சதுரம் 1 ஆல் x கழித்தல் 1 ஆல் x 1 இது ஒரு முழுமையான விளக்கமா qx மதிப்பு நமக்குத் தெரியாது இல்லையா எனவே இது இன்னும் முழுமையான விளக்கம் இல்லை எனவே qx ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே மற்ற எல்லையில் வெப்பநிலை T2 என்பதை நாம் அறிவோம் எனவே அந்த சொத்தை பயன்படுத்தி qx என்றால் என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே qx என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியாது எனவே நாம் அதை எப்படி செய்யப் போகிறோம் T2 என்பது T1 பிளஸ் qx ஆல் k pi என்று சொல்லப் போகிறோம் ஒரு சதுரத்தை 1 ஆல் x2 மைனஸ் 1 ஆல் x 1 ஆல் பெருக்குகிறோம் எனவே இங்கிருந்து qx ஆனது T2 மைனஸ் T1 ஐ 1 ஆல் x2 மைனஸ் 1 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இப்போது இதை நம் தீர்வில் செருகலாம் இதை நமது தீர்வில் இணைக்கலாம் எனவே T க்கு சமமான T1 பிளஸ் k pi பிளஸ் T2 கழித்தல் T1 ஐ 1 ஆல் வகுத்தல் x2 கழித்தல் 1 ஆல் x 1 பெருக்கல் 1 ஆல் x கழித்தல் 1 ஆல் x 1 ஆல் பெருக்கப்படுகிறது பிரிவு பகுதி எனவே இந்த எடுத்துக்காட்டின் முக்கியமான செய்தி என்னவென்றால் உங்களுக்குத் தேவையானது இங்கு பாதுகாக்கப்படுவது அல்லது இந்த அமைப்பில் நிலையானது ஏனெனில் வெப்ப உற்பத்தி அல்லது சிதறல் இல்லாதது வெப்ப பரிமாற்ற வீதமே அன்றி ஃப்ளக்ஸ் அல்ல எனவே நீங்கள் இங்கே ஒரு வித்தியாசம் செய்ய வேண்டும் ஆக நாம் சொன்னது வெப்ப பரிமாற்ற வீதம் இது ஒரு நிலையானது இருப்பினும் q prime ஆல் கொடுக்கப்படும் ஃப்ளக்ஸ் இது dx ஆல் கழித்தல் k dT ஆகும் இது நிலையானது அல்ல எனவே குறுக்குவெட்டுப் பகுதி நிலையானதாக இருக்கும் எளிய 1 டி அமைப்பில் நீங்கள் செய்திருக்காத முக்கியமான அவதானிப்பு இதுவாகும் வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி நிலையானது அங்கு நீங்கள் 2 க்கு இடையில் அத்தகைய வேறுபாட்டைக் காட்ட முடியாது எனவே நீங்கள் வெவ்வேறு குறுக்குவெட்டுப் பகுதியைக் கொண்டிருக்கும் போது உண்மையில் பாதுகாக்கப்படுவதும் உண்மையில் பாதுகாக்கப்படுவதும் வெப்பப் பரிமாற்றமாகும் விகிதம் மற்றும் உண்மையில் நீங்கள் விகித சமநிலையை எழுதுவதற்கான காரணம் மற்றும் ஃப்ளக்ஸ் இருப்பு அல்ல எனவே இந்த வேறுபாட்டைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் பரிமாற்ற வீத சமநிலையை எழுதுவது முக்கியம் ஏனென்றால் அதுவே முக்கியத்துவம் வாய்ந்த இறுதி அளவு மற்றும் ஒரு சிறிய இயல்புகளில் கூட ஃப்ளக்ஸ் மாறாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இந்த வேறுபாடுகளைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் நீங்கள் ரேடியல் அமைப்புகளைப் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எவ்வாறு ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகின்றன என்பதை நாம் அடுத்து பார்க்கப் போகிறோம் இது மிகவும் முக்கியமானது